மீண்டும் வருக இப்போது முந்தைய விரிவுரையின் தொடர்ச்சியாக நாங்கள் சில வழக்குகளை மீண்டும் விவாதிக்கப் போகிறோம் மேலும் சில பணி அமைப்புகளுடன் தொடர்புடைய பொறியாளர்களின் ஊழியர்களாகிய மேலும் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளைத் தொடரப் போகிறோம் எனவே கிளையன்ட் A இன் செயல்கள் தார்மீக ரீதியாக அனுமதிக்கப்படுமா இல்லையா என்பதை இங்கே மீண்டும் விவாதிப்போம் எனவே வாடிக்கையாளர் A ஒரு இரசாயன ஆலை வசதியின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் போட்டி மேற்கோள்களைக் கோருகிறது அனைத்து ஏலதாரர்களும் தங்கள் முன்மொழிவுகளின் ஒரு பகுதியாக குறிப்பிட்ட இறுதி தயாரிப்புகளை தயாரிக்க திட்டமிடப்பட்ட செயலாக்க திட்டத்தை வழங்க வேண்டும் செயல்முறை பொதுவாக பல ஆண்டுகளாக பொதுவான பயன்பாட்டில் உள்ளது தொழில்நுட்பத்தின் நிலைப்பாட்டில் இருந்து அனைத்து மேற்கோள்களும் பொதுவாக ஒரே மாதிரியானவை எனவே தரநிலை எதிர்பார்ப்பு போன்றது எனவே ஒப்பந்ததாரர் X அதிக விலை மேற்கோளைச் சமர்ப்பிக்கிறார் அவர் தனது முன்மொழிவுகளில் உள்ளடக்குகிறார் இருப்பினும் செயலாக்கத் திட்டத்தின் ஒரு பகுதிக்கான தனித்துவமான அணுகுமுறை தற்போதைய நடைமுறையை விட மகசூல் சிறப்பாக இருப்பதாகவும் தர மேம்பாடு வெளிப்படையாகவும் உள்ளது ஒரு விரைவான ஆய்வக சோதனை கண்டுபிடிப்பு நடைமுறைக்கு சாத்தியமானது என்பதைக் குறிக்கிறது இப்போது வாடிக்கையாளர் A என்ன செய்கிறார் என்றால் அவர் ஒப்பந்ததாரர் Zஐ அழைக்கிறார் குறைந்த ஏலதாரர் மற்றும் ஒப்பந்ததாரர் X மூலம் உருவாக்கப்பட்ட மாற்று திட்டத்தை மதிப்பீடு செய்து ஏலம் எடுக்கும்படி அவரிடம் கேட்கவும் ஒப்பந்ததாரர் Z க்கு மாற்று வடிவமைப்பின் ஆதாரம் கூறப்படவில்லை வாடிக்கையாளர் A தனது மேற்கோள் கோரிக்கையில் எந்தப் பிரதிநிதித்துவத்தையும் அளிக்கவில்லை பதில்கள் நம்பிக்கையுடன் வைக்கப்படும் எனவே ஒரு ஒப்பந்ததாரர் A ஒரு புதிய வடிவமைப்பை சமர்ப்பித்திருந்தாலும் வாடிக்கையாளர் A இன் பொறுப்புகளில் ஒரு பகுதியாக இருந்தாலும் அது அவர்களின் மேற்கோள் கோரிக்கையில் குறிப்பிடப்படாவிட்டாலும் பதில்கள் நம்பகத்தன்மையுடன் நடைபெறும் என்பதை இங்கே பார்க்கலாம் இந்த வடிவமைப்பை இந்த செயலாக்கத் திட்டத்தை தனக்கே வைத்துக்கொள்வது ஒப்பந்ததாரர் X க்கு போட்டியாக இருக்கும் ஒப்பந்ததாரர் Z உடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது வாடிக்கையாளர் A இன் பொறுப்பு மற்றும் நம்பகத்தன்மையின் ஒரு பகுதியாகும் ஏனெனில் ஒப்பந்ததாரர் X அதிக விலையை சமர்ப்பித்துள்ளார் மேற்கோள் மற்றும் ஒப்பந்ததாரர் Z குறைந்த ஏலதாரர்

ஒரு நெறிமுறை காலநிலை என்பது ஒரு பணிச்சூழலாகும் இது தார்மீக பொறுப்புள்ள நடத்தைக்கு உகந்தது நிறுவனங்களுக்குள் இது முறையான அமைப்பு மற்றும் கொள்கைகள் முறைசாரா மரபுகள் மற்றும் நடைமுறைகள் மற்றும் தனிப்பட்ட அணுகுமுறைகள் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் கலவையாகும் எனவே இது ஒரு முறையான அமைப்பு மற்றும் அதன் கொள்கைகள் முறைசாரா மரபுகள் மற்றும் நடைமுறைகள் ஆகியவற்றின் கலவையாகும் இது பின்பற்றப்பட்டு வருகிறது மற்றும் பொறியாளர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களின் தனிப்பட்ட அணுகுமுறைகள் மற்றும் அர்ப்பணிப்புகள் அத்தகைய காலநிலைக்கு பொறியாளர்கள் முக்கிய பங்களிப்பை வழங்கக்கூடிய விதம் ஏனெனில் அவர்களுக்கு அவர்களின் தொழில்முறை நெறிமுறைகள் அறிவும் அர்ப்பணிப்புகளும் மற்றும் அத்தகைய காலநிலைக்கு உள்ளன எனவே நெறிமுறையான சூழலைப் பேணுவதில் அவர்களுக்குப் பரந்த முக்கியப் பங்கு உண்டு ஏனென்றால் அவர்கள் முடிவுசெய்து காட்ட வேண்டிய காரியங்களைச் செய்கிறார்கள் என்பதை நடைமுறை உதாரணம் போல வழிகாட்டும் சக்தியாக அவர்கள் இருக்க முடியும் இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் இதைத்தான் நாம் செய்யக் கூடாது இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் எனவே அத்தகைய காலநிலைக்கு அவர்கள் ஒரு முக்கிய பங்களிப்பைச் செய்ய முடியும் குறிப்பாக அவர்கள் தொழில்நுட்ப நிர்வாகத்திற்குச் சென்று பின்னர் பொது நிர்வாக நிலைகளுக்குச் செல்லும்போது எனவே ஒரு நெறிமுறை பெருநிறுவன காலநிலையின் வரையறுக்கும் அம்சங்கள் என்ன முழு சிக்கலான நெறிமுறை மதிப்புகள் பரவலாக ஒப்புக் கொள்ளப்படுகின்றன மற்றும் பாராட்டப்படுகின்றன மேலாளர்கள் மற்றும் பணியாளர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன நெறிமுறை மொழியின் பயன்பாடு நேர்மையாகப் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் கார்ப்பரேட் உரையாடலின் சட்டபூர்வமான பகுதியாக அங்கீகரிக்கப்படுகிறது உயர் நிர்வாகத்தின் தார்மீக தொனியை அமைத்தல் மோதல் தீர்வு கொள்கைகள் இது மிகவும் முக்கியமானது ஆம் வட்டி மோதல்கள் இருக்காது செயல்பாட்டின் போது நெறிமுறை குழப்பம் இருக்காது என எங்களால் சொல்ல முடியாது எனவே முரண்பாடுகளைத் தீர்க்க உதவும் கொள்கைகளை வைத்திருப்பது மிகவும் முக்கியம் எனவே நெறிமுறை கார்ப்பரேட் காலநிலையின் வரையறுக்கும் அம்சங்களில் ஒன்று முரண்பாட்டைத் தீர்க்கும் கொள்கைகளைக் கொண்டிருப்பது நெறிமுறை மொழியின் மேலாண்மை மற்றும் பயன்பாட்டினால் ஒரு தார்மீக தொனியை அமைப்பதாகும் இது நேர்மையாகப் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் மக்கள் நெறிமுறை வழியில் செயல்பட ஊக்குவிக்கப்பட வேண்டும் நெறிமுறை மதிப்புகளின் முழு சிக்கலையும் நாங்கள் புரிந்துகொள்கிறோம் அது நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்பட வேண்டும் எனவே நீங்கள் செலவு ஆதாயப் பகுப்பாய்வைச் செய்யும்போதும் உங்கள் ஆதாயங்கள் மற்றும் பண ஆதாயத்திற்காக சமுதாயத்திற்கோ அல்லது உங்கள் மற்ற பங்குதாரர்களுக்கோ நீங்கள் செய்யும் தீங்குகள் குறித்தும் ஒரு மோதல் நடக்கலாம் நீங்கள் வைத்திருக்கலாம் மற்றும் நீங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் போன்ற அழைப்பை எடுக்க வேண்டியிருக்கும் எனவே இந்த வகையான நெறிமுறை சூழ்நிலைகள் நிகழலாம் மேலும் இந்த முடிவுகளை எடுக்கும்போது நாம் அவை நெறிமுறை மதிப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் பொறியியலாளர்களின் உரிமைகள் எனவே பொறியாளர்களுக்கு பல வகையான தார்மீக உரிமைகள் இருப்பதைப் போல நாம் புரிந்து கொள்ள முடியும் அவை சில சமயங்களில் ஒன்றுடன் ஒன்று வகைகளின் உரிமைகள் எங்கே அவர்கள் நிச்சயமாக மனிதர்கள் எனவே மனிதர்களாகிய உரிமைகள் ஒரு பணியாளராக உரிமைகள் அவை ஒப்பந்த உரிமைகள் அவை நிறுவனத்தைப் பொறுத்தவரை வேலை ஒப்பந்தம் மற்றும் நிச்சயமாக தொழில்முறை உரிமைகள் எனவே மனிதர்களாக பொறியாளர்கள் தங்கள் நியாயமான ஆர்வத்தை விட்டு வெளியேறவும் சுதந்திரமாக தொடரவும் அடிப்படை உரிமைகளைக் கொண்டுள்ளனர் எடுத்துக்காட்டாக பாலினம் இனம் அல்லது வயது அடிப்படையில் வேலையில் நியாயமற்ற முறையில் பாகுபாடு காட்டக் கூடாது எனவே பணியிடத்தில் பாகுபாடு மற்றும் நியாயமான நடத்தைக்கு எதிரான உரிமை அவர்களின் பாலினம் காரணமாக அவர்களின் இனம் அல்லது அவர்களின் வயது காரணமாக இவை அனுமதிக்கப்படக்கூடியவை அல்ல இவை நெறிமுறையற்றவை இந்த பாகுபாடுகள் நெறிமுறையற்றவை மேலும் இது வேலையின் நிபந்தனைகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை என்றால் வேலைத் தேவைகளுடன் அது தேவையில்லை என்றால் நாங்கள் அதை நியாயமற்றதாகப் பேசுகிறோம் எனவே அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கும் சுதந்திரமாகத் தங்கள் நியாயமான நலன்களைப் பின்பற்றுவதற்கும் அடிப்படை உரிமைகளைக் கொண்டுள்ளனர் அடுத்து தொழில்முறை மனசாட்சியின் உரிமை எங்களுக்கு உள்ளது தொழில்முறை மனசாட்சியின் உரிமை என்பது தொழில்சார் பொறுப்புகளைத் தொடர்வதில் தொழில்முறை தீர்ப்பைப் பயன்படுத்துவதற்கான தார்மீக உரிமையாகும் அந்தப் பொறுப்புகளைத் தொடர்வது தொழில்நுட்பத் தீர்ப்பு மற்றும் நியாயமான தார்மீக நம்பிக்கைகள் ஆகிய இரண்டையும் செயல்படுத்துகிறது எனவே நாம் இரண்டு பகுதிகளை எங்கே காணலாம் அது தொழில்சார் பொறுப்புகளைத் தொடர்வதைப் போலவே தொழில்நுட்பத் தீர்ப்பு இரண்டையும் செயல்படுத்துகிறது ஏனென்றால் அவர்கள் அதை ஏற்றுமதி செய்பவர்கள் மற்றும் முடிவெடுக்கும் நெறிமுறைத் தூண்களின் அடிப்படையில் அவர்களின் நியாயமான தார்மீக நம்பிக்கை எனவே மற்ற தார்மீக உரிமைகளைப் போலவே அடிப்படை தொழில்முறை உரிமை என்பது ஒருவருக்கு மற்றவர்களின் குறுக்கீடு இல்லாமல் செயல்படுவதற்கான தார்மீக அதிகாரத்தை வழங்கும் ஒரு உரிமையாகும் எனவே சுதந்திர உரிமை என்பது ஒரு கடமையை வைக்கிறது மற்றும் மற்றவர்கள் அதன் சரியான செயல்பாட்டில் தலையிடக்கூடாது எனவே அமர்வின் தொடக்கத்தில் நாங்கள் விவாதித்தபோது நமது சுதந்திர உரிமையை நாம் அனுபவிக்க முடியும் தொடர்புடைய மற்ற தரப்பினர் அவர்களின் வேலையில் தலையிடாத வகையில் அவர்களின் பொறுப்பின் பகுதியைச் செய்ய ஒப்புக்கொண்டால் மட்டுமே நமது உரிமையை அனுபவிக்க முடியும் மனசாட்சியுடன் மறுக்கும் உரிமைகள் உரிமைகளை அனுபவிக்கும் மற்றவர்களிடமிருந்து செயல்பாட்டில் குறுக்கீடு செய்யும் வகையில் அவர்கள் செய்கிறார்கள் எனவே மனசாட்சியின்படி மறுப்பதற்கான உரிமைகள் இதுதான் நெறிமுறையற்ற நடத்தையில் ஈடுபட மறுப்பதும் அவ்வாறு செய்ய மறுப்பதும் மட்டுமே உரிமை ஏனென்றால் ஒருவர் அதை நெறிமுறையற்றதாகக் கருதுகிறார் எனவே பொறியாளர்கள் தொழில் வல்லுநர்கள் என்பதால் அவர்களுக்கு தொழில்நுட்ப அறிவு உள்ளது மற்றும் அவர்களின் முதன்மை பொறுப்பு மீண்டும் பொதுமக்களிடம் இருப்பதை அவர்கள் அறிவார்கள் எனவே பொது பாதுகாப்பு மற்றும் நலன் அவ்வாறு நடக்கலாம் ஒரு செயல்முறையின் மூலம் செல்லும் போது ஒரு வடிவமைப்பைப் படிக்கும் போது அவர்கள் இதைத் தொடர்ந்தால் விஷயங்கள் செய்யப்படும் வழியில் வடிவமைப்பைக் காணலாம் இது பொதுமக்களுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கலாம் மற்றும் அவர்கள் அதைச் செய்வதை வெறுமனே நிறுத்திவிடலாம் நான் இதை மேலும் தொடரப் போவதில்லை என்று அவர்கள் கூறலாம் எனவே இது எனது தொழில்முறை நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளுக்கு எதிரானது எனவே உங்கள் மனசாட்சி உங்களைத் தடுக்கும் போது மனசாட்சி மறுப்பதற்கான உரிமை இதுவாகும் ஏனெனில் இது இயற்கையில் நெறிமுறையற்றது எனவே மனசாட்சியின்படி மறுப்பதற்கான உரிமை என்பது எந்தவொரு நெறிமுறையற்ற நடத்தையிலும் ஈடுபட மறுப்பதும் அதை நெறிமுறையற்றது என்று ஒருவர் கருதுவதால் அதை மட்டும் செய்ய மறுப்பதும் உரிமையாகும் எனவே இது ஒரு வகையான இரண்டாவது ஒழுங்கு உரிமை இது எழுகிறது ஏனென்றால் வேலையின் உறவின் அடிப்படையில் அதிகாரத்திற்குள் கடமைகளை மதிக்கும் தார்மீகக் கடமைகளை மதிக்கும் பிற உரிமைகள் சில சமயங்களில் முரண்படுகின்றன எனவே நிறுவனத்திற்கோ அல்லது பொது மக்களுக்கோ யாருக்கு விசுவாசம் நீங்கள் நெறிமுறையற்றதாகப் பேசுகிறீர்கள் என்றால் அதைத்தான் நாங்கள் கடந்த கடந்த அமர்வில் விவாதித்தோம் அதைப் பார்த்தால் நீங்கள் ரகசியப் பத்திரத்தில் கையெழுத்திட்டீர்கள் கையெழுத்திட்டீர்கள் உங்கள் தகவலின் இரகசியத்தை பராமரிக்கும் பிணைப்பு ஆனால் உங்கள் நிறுவனம் செயல்படும் விதத்தில் ஈடுபட்டுள்ள வணிகத்தைப் போலவே அது சட்டவிரோதமானது இது நெறிமுறையற்றது பொது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே உங்கள் தார்மீக மனசாட்சியின் அடிப்படையில் உங்கள் தொழில்முறை மனசாட்சியின் அடிப்படையில் நீங்கள் அந்த விஷயங்களைத் தொடர்ந்து செய்ய மாட்டீர்கள் என்று சொல்லலாம் ஏனென்றால் நீங்கள் அதை நெறிமுறையற்றதாகக் கருதுகிறீர்கள் அதனால்தான் இது இரண்டாவது வரிசை உரிமை என்று அழைக்கப்படுகிறது இங்கே நிச்சயமாக எண்ணாகக் கருதப்பட வேண்டிய இரண்டு சூழ்நிலைகள் உள்ளன ஒன்று தொழிலில் பரவலாகப் பகிரப்பட்ட உடன்பாடு உள்ளது ஒரு செயல் நெறிமுறையற்றதா மற்றும் இரண்டு எனவே நியாயமானவர்களிடையே கருத்து வேறுபாடுகளுக்கு இடமளிக்கும் இடத்தில் ஒரு செயல் நெறிமுறையற்றதா இல்லையா எனவே இரண்டு வகையான பார்வை இது நெறிமுறையற்றது எனவே இரண்டு சூழ்நிலைகள் நெறிமுறையற்றது என்று நீங்கள் கருதலாம் தொழிலுக்கு இடையே ஒரு பரந்த உடன்பாடு உள்ளது எனவே இதுபோன்ற செயல்கள் நெறிமுறையற்றது மற்றும் அது எங்கு நடக்கலாம் உங்கள் தார்மீக வளர்ப்பு உங்கள் மதிப்புகள் மற்றும் அர்ப்பணிப்புகளின் அடிப்படையில் இது ஒரு நெறிமுறையற்றது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் மற்றவர்கள் நம் வாழ்வில் வேறுபட்ட கண்ணோட்டத்துடன் நெறிமுறையற்றவர்களாகவும் நியாயமான மக்களிடையே கருத்து வேறுபாடுகளுக்கு இடமுள்ளதாகவும் இருக்கலாம் நெறிமுறையற்றதா இல்லையா எனவே சிக்கலான சந்தர்ப்பங்களில் என்ன நடந்தது ஒரு திட்டம் அல்லது செயல்முறை நெறிமுறையற்றதா என்பதைப் பற்றி பகிரப்பட்ட உடன்பாடு இல்லாத சூழ்நிலைகளைப் பற்றியது தொழிலில் நிலையான ஒப்பந்தம் இருந்தால் இந்த வகையான உண்மைகள் நெறிமுறையற்றது போல அவர்களின் வாழ்க்கை எளிதானது ஏனென்றால் அது நெறிமுறையற்றது என்று எல்லோரும் புரிந்துகொள்கிறார்கள் ஆனால் ஒரு ப்ரொஜெக்டர் அல்லது செயல்முறை நெறிமுறையற்றதா இல்லையா என்பது குறித்து பகிரப்பட்ட ஒப்பந்தம் எதுவும் இல்லை என்றால் விவாதத்திற்கு இடமிருந்தால் இந்த சூழ்நிலைகளைச் சமாளிப்பது பொறியாளருக்கு சவாலான பணியாகும் மேலும் உங்கள் தொழில்முறை நேர்மையும் இதில் உள்ளது முடிவெடுக்கும் நெறிமுறைத் தூண்கள் இந்த நெறிமுறைத் தூண்கள் தொடர்பான சூழ்நிலையை பகுப்பாய்வு செய்து அது உண்மையிலேயே நெறிமுறையா அல்லது நெறிமுறையற்றதா இல்லையா என்பதைக் கண்டறிய உதவும் எனவே ஒரு குறிப்பிட்ட சூழலில் முடிவெடுப்பதற்கான நெறிமுறைத் தூண்களைப் பயன்படுத்துவதால் விஷயங்கள் நெறிமுறையானதா அல்லது இயற்கையில் நெறிமுறையற்றதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இங்கு விவாதிக்கப் போகும் அடுத்த உரிமை அங்கீகாரம் உரிமை எனவே பொறியாளர்களுக்கு அவர்களின் பணி மற்றும் சாதனைகளுக்கான தொழில்முறை அங்கீகாரம் உரிமை உண்டு இவற்றின் ஒரு பகுதியாக நாம் பண ஊதியம் மற்றும் சில பகுதிகள் நாணயம் அல்லாத அங்கீகாரம் ஆகியவை அடங்கும் எனவே எந்த வேலையாக இருந்தாலும் ஊழியர்களுக்கு நல்ல ஊதியம் வழங்கப்படாவிட்டால் அவர்கள் பணக் கவலையில் இருப்பார்கள் அல்லது ஒழுக்கமான வாழ்க்கைத் தரத்தை பராமரிக்க அவர்கள் நிலவு வெளிச்சத்தில் அழைத்துச் செல்லப்படுவார்கள் எனவே நீங்கள் ஊழியர் உரிமைகளைப் பற்றி பேசும்போது எனவே இவை ஒரு ஊழியர் என்ற நிலையை உள்ளடக்கிய தார்மீக அல்லது சட்டபூர்வமான உரிமைகள் எனவே இதுவரை நாங்கள் விவாதித்துக் கொண்டிருந்தது பொறியாளர்களின் மனித உரிமைகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தொழில்சார்ந்த உரிமைகளைப் போன்றது எனவே முதலில் மனிதர்களாகவும் பின்னர் தொழில் வல்லுநர்களாகவும் உரிமைகள் ஆனால் ஊழியர்கள் அனுபவிக்கக்கூடிய மற்றொரு வகையான உரிமையும் உள்ளது ஏனெனில் அவர்கள் குறிப்பிட்ட நிறுவனங்களில் சேர்ந்துள்ளனர் மேலும் இவை ஊழியர் உரிமைகள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அவர்கள் ஊழியர் அந்தஸ்தைப் பெற்றுள்ளனர் எனவே பணியாளர் உரிமைகள் என்பது ஒரு பணியாளரின் நிலையை உள்ளடக்கிய தார்மீக மற்றும் சட்டப்பூர்வ உரிமைகள் அவை நிச்சயமாக இப்போது விவாதிக்கப்பட்ட சில தொழில்முறை உரிமைகளுடன் நிச்சயமாக ஒன்றுடன் ஒன்று சேரும் மேலும் அவை நிறுவனக் கொள்கைகள் மற்றும் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களால் உருவாக்கப்பட்ட நிறுவன உரிமைகளையும் உள்ளடக்கும் ஒருவரின் ஒப்பந்தத்தில் சம்பளம் வழங்குவது போன்றவை எனவே மாத இறுதியில் அல்லது ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி சம்பளம் பெறுவது என்பது வேலையின் தன்மையுடன் தொடர்புடைய பணியாளரின் உரிமையாகும் எனவே பணியாளர் உரிமைகளில் தனியுரிமைக்கான உரிமைகள் சம வாய்ப்புக்கான உரிமைகள் ஆகியவை அடங்கும் பாலியல் துன்புறுத்தலைத் தடுப்பது மற்றும் பாலினம் வயது அல்லது இனம் அல்லது உடல்ரீதியான சவால்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டாத வகையில் சம வாய்ப்புக்கான உரிமைகள் போன்றவை எனவே தனியுரிமை உரிமை பற்றி விவாதிப்போம் எனவே தனிப்பட்ட தனியுரிமைக்கான உரிமை என்று கருதக்கூடிய வெளிப்புற நடவடிக்கைகளைத் தொடரும் உரிமை அதாவது வேலையின் தனிப்பட்ட வாழ்க்கையைப் பெறுவதற்கான உரிமை ஆக ஊழியர்களும் மனிதர்கள் பொறியாளர்கள் மனிதர்கள் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தொழில்முறை வாழ்க்கையும் வித்தியாசமான தனிப்பட்ட வாழ்க்கையும் இருக்கும் எனவே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை உள்ளது அது வேலை சூழ்நிலையை விட்டு வெளியேறுகிறது எனவே அவர்கள் தங்கள் வெளிப்புற நடவடிக்கைகளைத் தொடர உரிமை உண்டு எனவே இது தனிப்பட்ட தனியுரிமைக்கான நபரின் உரிமை மற்றும் வேலையின் தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்திருப்பது சரியானது எனவே முதலாளியின் செயல்பாடுகள் உரிமையுடன் முரண்படும் சூழ்நிலைகளைப் போலவே பணியாளர்களும் தனியுரிமையைப் பெற வேண்டும் ஒரு மேற்பார்வையாளர் விடுமுறையில் இருக்கும் ஒரு பொறியாளரின் மேசையை அந்த பொறியாளரின் அனுமதியின்றித் திறந்து தேடுவது எடுத்துக்காட்டுகளாக இருக்கலாம் ஒரு போட்டியாளருக்கு நிறுவனத்தின் திட்டங்களைப் பற்றிய தகவலை பொறியாளர் கசியவிட்டதாக மேற்பார்வையாளர் சந்தேகிக்கிறார் மேலும் அவர் அந்த சந்தேகங்களை நிரூபிக்க ஆதாரங்களைத் தேடுகிறார் எனவே இது மிகவும் நெறிமுறையற்றது ஏனென்றால் ஒவ்வொரு நபருக்கும் தனியுரிமைக்கான உரிமை உள்ளது மற்றும் இது நிறுவனத்தால் மதிக்கப்பட வேண்டும் எனவே மேற்பார்வையாளர் ஒருவரின் மேசையைத் திறந்து தேடுகிறார் என்றால் அந்த நபர் விடுமுறையில் இருக்கும்போது பொறியாளர்கள் மேசையில் அமர்ந்து அவருடைய மேசையைத் தேடுவதற்கு மேற்பார்வையாளருக்கு அனுமதி வழங்காதவர் எனவே அந்த சந்தேகத்தை நிரூபிக்கும் வகையில் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பொறியாளர் தகவல்களை கசியவிட்டதாக மேற்பார்வையாளர் சந்தேகிப்பதால் அந்த நபர் விடுமுறையில் இருக்கும் போது வந்து அவரது மேசையைத் தேடுகிறார் இது மிகவும் நெறிமுறையற்ற நடைமுறை மற்றும் தனியுரிமைக்கான உரிமையை மீறுவதாகும் எனவே இந்த வகை மற்றும் சம வாய்ப்பு உரிமை பற்றி நீங்கள் பேசும்போது அது பாலியல் துன்புறுத்தலைத் தடுப்பதாகும் பாலியல் துன்புறுத்தல் என்பது ஒரு சமமற்ற சக்தியின் உறவின் பின்னணியில் பாலியல் தேவைகளை தேவையில்லாமல் திணிப்பது என வரையறுக்கப்படுகிறது எனவே quid pro quo மற்றும் விரோதமான சூழல் எனவே இவை இரண்டு முக்கிய வடிவங்கள் அதாவது பாலியல் துன்புறுத்தல் பற்றி பேசும்போது முதலில் பார்க்க வேண்டும் சமமற்ற சக்தியின் உறவின் பின்னணியில் பாலியல் தேவைகளை தேவையற்ற முறையில் சுமத்துவது தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே யாரேனும் அந்த நபர் ஏதேனும் பாலியல் துன்புறுத்தலைக் கோரினால் அல்லது அந்த உரிமைகோரலில் சில பாலியல் அணுகுமுறைகளைச் செய்தால் அந்த பாலியல் தேவைகளைத் திணித்தால் அந்த நபர் மற்ற தரப்பினருக்கு ஆதரவளிக்கப் போகிறார் ஏனெனில் அவர் அதிக சக்தி வாய்ந்தவர் அல்லது அவள் அமைப்பில் மிகவும் சக்திவாய்ந்தவள் ஏனென்றால் பாலியல் ரீதியாக ஒரு சமமற்ற உறவு அது ஒரு சமமற்ற சக்தியின் உறவு நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கும் பாலியல் ஆதரவிற்குப் பதிலாக நீங்கள் தகுதியுடையவராகவோ அல்லது தகுதியற்றவராகவோ இருக்கும் நிறுவனத்தில் சில நன்மைகளை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் பணிச்சூழல் கொடுமைப்படுத்துதல் பெயர் அழைத்தல் தகாத வார்த்தைப் பிரயோகம் பணியிடத்தில் அவமரியாதை போன்ற சமமான மொழி நடத்தை மற்றும் ஒத்துழையாமை போன்றவற்றில் கவனம் செலுத்துகிறது பாலினங்கள் மீது அது ஒரு விரோதமான வேலை சூழல் என்று அழைக்கப்படுகிறது எனவே விவாதிக்கப்பட்ட க்விட் ப்ரோ க்வோவில் சில வேலைப் பலன்கள் வேலை உயர்வு அல்லது உயர்வு போன்றவற்றிற்கு ஒரு நிபந்தனையாக மேற்பார்வையாளர்கள் பாலியல் தயவு தேவைப்படுகிற வழக்குகள் அடங்கும் விரோதமான பணிச்சூழலுக்கு நன்மை பயக்கும் மாறாக பணியிடத்தின் எந்தவொரு பாலியல் சார்ந்த அம்சமும் பணியாளர்களுக்கு சம வாய்ப்புகளை அச்சுறுத்துகிறது தேவையற்ற பாலியல் முன்மொழிவுகள் மோசமான கருத்துக்கள் பாலியல் தூண்டுதல் நிர்வாண புகைப்படங்களை இடுகையிடுதல் மற்றும் பொருத்தமற்ற உடல் தொடர்பு ஆகியவை அடங்கும் இந்த இரண்டு படிவங்களும் பணியிடத்தில் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை நீங்கள் பாகுபாடு இல்லாத வகையில் சம வாய்ப்புக்கான உரிமை பற்றி பேசும்போது எனவே ஒருவரின் சொந்த பாலின இனம் தோலின் நிறம் வயது அல்லது அரசியல் மற்றும் மதக் கண்ணோட்டம் அவர்கள் வேலையில் எப்படி உணரப்படுகிறார்கள் என்பதைப் பாதிக்கக்கூடாது பயத்திற்கான மனித உரிமைகள் மற்றும் பணியிடத்தில் கருத்து வேறுபாடு மற்றும் வேலைப் பயிற்சி ஆகியவை மிகவும் முக்கியம் எனவே இந்த பாலினம் இனம் தோல் நிறம் வயது அரசியல் பின்னணி மற்றும் மதக் கண்ணோட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்தப் பாகுபாடுமின்றி சம வாய்ப்புக்கான உரிமை அவர்கள் தடையாகச் செயல்படக்கூடாது வேலைவாய்ப்பை அனுபவிப்பதிலும் அவற்றைப் பெறுவதிலும் ஒரு நபரைக் கொண்டிருக்கக்கூடாது பணியிடத்தில் நன்மைகள் மற்றும் அங்கீகாரங்கள் மற்றும் சம வாய்ப்புகள் யாரேனும் அதைச் செய்ய முடிந்தால் அதைச் செய்வதற்கான தகுதியைப் பெற்றிருந்தால் அவர்களால் சிறப்பாகச் செயல்பட முடியும் என்றால் அதுவே தனிநபரின் செயல்திறனாக இருக்க வேண்டும் தனி நபர்களை நல்ல நடிகராகவோ அல்லது சிறந்த செயல்திறன் கொண்டவராகவோ வேறுபடுத்துவதற்கான அளவுகோலாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த பாலினம் தோல் நிறம் வயது அரசியல் மற்றும் மதக் கண்ணோட்டத்தின் அடிப்படையில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது மேலும் இது ஊழியரின் முன்னேற்றத்தில் நிறுவனத்தில் தொழில் முன்னேற்றத்தில் நிறுவனத்தில் அங்கீகாரம் பெறுவதில் தடையாக இருக்கக்கூடாது நிறுவனத்தில் அவர்களின் செயல்திறனுக்காக ஆதரவைப் பெறுவதில் அவர்களின் திருப்திகரமான செயல்திறனுக்காக மற்றும் நிறுவனத்திற்கு தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் பொறியியலாளர்களுக்கு தடையாக செயல்படக்கூடாது நிறுவனத்தில் சிறப்பாகச் செயல்படுவதற்கும் நிறுவனத்தில் திருப்திகரமாகச் செயல்படுவதற்கும் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்திகரமாகச் செயல்படுவதற்கும் நிறுவனத்திற்கான உறுதிமொழிகளையும் பொறுப்புக்களையும் நிறைவேற்றுவதற்கும் வசதிச் சூழலைப் பெறுவதற்கு ஒவ்வொரு பணியாளருக்கும் சமமான வாய்ப்பைப் பெற உரிமை உண்டு மற்றும் பொது மக்களுக்கு எனவே பொறியாளர்களுக்கு நிறுவனத்தில் ஊழியர்களாக சில உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவை சில சமயங்களில் அவர்களின் தொழில்முறை உரிமைகள் மற்றும் பொறுப்புகளுடன் பெரிய அளவில் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து விடுகின்றன மேலும் சில சமயங்களில் அவர்களின் தொழில்முறை உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் சில ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை மீறுகின்றன நான் நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டுமா அல்லது பொது மக்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டுமா என்பது பற்றி முடிவெடுப்பதில் முரண்படும் போது எனது அமைப்பு நெறிமுறை தரங்களுக்கு விரும்பத்தக்க ஒன்றைச் செய்யாமல் இருப்பதை நான் கண்டால் அதைத் தீர்க்க நான் என்ன செய்ய வேண்டும் இவை பொறியாளர்கள் எதிர்கொள்ளும் சில நடைமுறைச் சிக்கல்கள் நான் யாருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் அது அந்த அமைப்பு ஏனென்றால் ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி பேசும்போது தகவல்களின் ரகசியங்களை வைத்து நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறோம் வர்த்தக ரகசியங்களை வெளியிடாமல் இரகசியமாக இருக்க வேண்டும் பொது மக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கான எங்கள் தொழில்சார் பொறுப்பு பற்றி நாங்கள் மீண்டும் பேசுகிறோம் பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் எனது வழிகாட்டுதல் என்ன எனவே நிச்சயமாக முதன்மையான பொறுப்பு பொதுமக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பிற்காக மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஏனென்றால் அது உங்கள் தொழில்முறை பொறுப்பு மேலும் உங்களிடம் தொழில்நுட்ப நிபுணத்துவம் தொழில்நுட்பத் தொழில்நுட்ப அறிவு அறிவுப் பயிற்சி திறன் திறன் ஆகியவை இருப்பதால் பொதுமக்களின் நலன்கள் அவர்களின் பாதுகாப்புக் கவலைகள் அவர்களின் நலன் சார்ந்த அக்கறைகள் ஆகியவற்றைத் தீர்மானிக்கும் சிறந்த நிபுணர் நீங்கள் சுகாதார பிரச்சினைகள் பொது மக்களின் இந்த நலன்களுக்குக் கேடு விளைவிப்பதாக அந்த நிறுவனம் செயல்படும் விதம் உங்களுக்குத் தெரிந்தால் உங்கள் தொழில்முறை மனசாட்சியே சிறப்பாகப் பேசுகிறது மற்றும் மறுப்புக்கு மனசாட்சி இல்லை என்று சொல்ல உங்களுக்கு எல்லா உரிமையும் உள்ளது அந்த நடைமுறைகளைத் தொடருங்கள் மேலும் அந்த நடைமுறைகளுக்கு உங்கள் குரலை உயர்த்தி இவை மாற்றப்பட வேண்டும் என்று கூறுவதற்கான தொழில்முறை உரிமை உங்களுக்கு மீண்டும் உள்ளது எனவே இது பொது மக்களின் நலனுக்காகச் செயல்படுகிறது ஏனென்றால் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு நீங்கள் பொறுப்பான நபர் நன்றி அடுத்த விரிவுரைகளில் வேறு சில சுவாரஸ்யமான வழக்குகள் மற்றும் அவற்றின் தீர்வுகளுடன் மீண்டும் உங்களிடம் வருவோம்